நான் இந்த வகுப்பில் டேட்டாபேசஸ் பற்றி விவாதிக்கிறேன் கடைசி வகுப்பில் நாம் என்ன விவாதித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா மாணவர்DNA வைப் பற்றி DNA மற்றும் RNA இவற்றிற்கு இடையேயான வேறுபாடு என்ன மாணவர் டியாக்ஸி ரிபோஸ் டியாக்ஸி ரிபோஸ் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது பிறகு பேசஸ் மேலும் நாம் தைமின் ஐப் பார்க்கலாம் மாணவர் யுராசில் நாம் கம்பிளிமெண்டரி பற்றி விவாதித்தோம் உங்களிடம் DNA மற்றும் RNA வரிசை இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் கம்பிளிமெண்டரிடி பெறலாம் மேலும் நாம் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன் பற்றி விவாதித்தோம் எனவே DNA வரிசையிலிருந்து புரோட்டின் வரிசை எவ்வாறு மாறுகிறது என்பதனையும் மற்றும் சாஃப்ட்வேர் பற்றியும் விவாதித்தோம் எந்த மாடலை நாம் விவாதித்தோம் மாணவர் எம்போஸ் எனவே நாம் எம்போஸ் சாஃப்ட்வேர் பற்றி விவாதித்தோம் மற்றும் அவற்றில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நாம் கம்பிளிமெண்டரிடி மற்றும் புரோட்டீன் வரிசைக்கு ரெவ்செக் என்பதை பயன்படுத்தினோம் மேலும் ரீடிங் ஃபிரேம்ஸ் பற்றி விவாதித்தோம் எத்தனை ரீடிங் ஃபிரேம்ஸ் உள்ளது மாணவர் 6 3 ஃபார்வேர்ட் மற்றும் 3 ரீடிங் பிரேம்கள் பற்றி விவாதித்தோம் மேலும் வரிசை அடிப்படையிலான அளவுருக்கள் சிலவற்றை விவாதித்தோம் அவற்றில் முக்கியமாக கடினத்தன்மை வளைவு தன்மை பேஸ் ஸ்டாக்கிங் எனர்ஜி பற்றி விவாதித்தோம் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் இன் முக்கிய அம்சங்களை விவாதித்தால் முதல் வகுப்பில் நாம் அவற்றை பற்றி விவாதித்தோம் அவை என்ன 6 மாணவர் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட டேட்டாபேசஸ் டேட்டாபேசஸ் ஹைபோதேசிஸ் கருவிகளின் வளர்ச்சி அல்லது ஆன்லைன் சர்வர்ஸ் பெறலாம் மேலும் காம்பவுண்ட் உடைய விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் பற்றியும் பெறலாம் மற்றும் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் அடுத்த ஜெனரேஷன் சீகுவன்சிங் பகுப்பாய்விற்கு பயன்படுகிறது முதலில் டேட்டாபேஸ் இந்த வகுப்பில் டேட்டாபேஸ் பற்றி விவாதிப்போம் டேட்டாபேஸ் என்றால் என்ன டேட்டாபேஸ் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் கட்டமைக்கப்பட்ட தகவல் சேகரிப்பு லிட்ரேசரில் பார்த்தால் நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் பொதுவான தேடலுக்கு எதைப் பயன்படுத்துவீர்கள் மாணவர்கூகுள் கூகுளில் உங்களுக்கு என்ன செய்தி வேண்டுமோ அவற்றை தட்டச்சு செய்து செய்திகளை உடனடியாக பெறலாம் அதேபோல் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் இல் முக்கிய புலம் என்னவாக இருக்கிறது பயாலஜி அவை நமக்கு நிறைய தரவு தருகிறது மேலும் அவற்றின் மூலம் நிறைய வேறுபட்ட அம்சங்கள் உடைய செய்முறை தரவுகளை பெறலாம் முக்கியமாக மேக்ரோ மாலிக்குலார் சீகுவன்சிங் மற்றும் கட்டமைப்புகள் உடைய வெளிப்பாட்டு சுய விவரங்களை பெறலாம் எனவே இலக்கியத்தில் நிறைய தரவுகள் இருக்கிறது செய்யும் முறையாளர்கள் தரவை உருவாக்கி அவற்றை பத்திரிக்கைகளில் வெளியீடு செய்கிறார்கள் எனவே இலக்கியத்தில் நிறைய தரவு இருக்கிறது எனவே அனைத்து தகவல்களையும் சேகரிப்பது மிகவும் முக்கியமானது மற்றும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அவற்றை ஒன்று சேர்த்து கம்ப்யூட்டரில் படிக்கக்கூடிய வடிவத்தில் வைக்கவேண்டும் முந்தைய காலத்தில் தரவுகளை நாம் சேகரித்து நாமே வைத்துக்கொள்வோம் தற்போது கணினியின் வளர்ச்சியினால் கோப்புகளை மாற்றுவதற்கு மற்றும் தரவுகளை பொதுவான இடத்திற்கு பகிர்வதும் சாத்தியமாக உள்ளது அதேபோல் தரவு என்பது வெவ்வேறு பத்திரிக்கைகளில் கட்டுரைகளாக சிதறிக் கிடக்கிறது எனவே பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று விரும்புவோர்க்கு தரவை சேகரிப்பது என்பது கடினமாக இருக்கிறது எனவே தரவுத்தளம் இருந்திருந்தால் அவை நேரத்தை சேகரிப்பதுயாகவும் மற்றும் எல்லோராலும் செய்யக்கூடியவனாகவும் இருந்திருக்கும் ஒரே இடத்தில் தரவை சேகரிப்பதில் தரவை பிரித்தெடுப்பது என்பது எளிதாக இருக்கிறது மேலும் பகுப்பாய்விற்கு அல்லது ஏதாவது சர்வர் உடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம் எனவே லிட்ரேசரில் நிறைய தரவு சிதறிக் கிடக்கிறது சில வருடத்திற்கு முன்னால் அவற்றை ஒருவர் இசைவடிவில் வைத்து அவற்றை ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வைத்தனர் எனவே தரவு சேகரிப்பு எடுத்துக்காட்டாக தெர்மோடைனமிக்ஸ் டேட்டா பஃயில் என்றவர் 22000 மேலான தரவை சேகரித்து அவற்றை ஒரு புத்தகமாக வெளியிட்டார் ஒரு புத்தகமாக இருந்தாலும் அவற்றில் அனைத்து விவரங்களையும் ஆராயவேண்டும் அவற்றை கம்ப்யூட்டர் படிக்க கூடிய வடிவத்தில் உருவாக்க வேண்டி இருந்தது ஆனாலும் அவற்றில் நிறைய தவறுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே ஒழுங்கமைக்கப்பட்ட தகவல் சேகரிப்பு மற்றும் கம்ப்யூட்டர் படிக்க கூடிய வடிவத்திற்கு உதவுவது முக்கியம் ஏனெனில் தவறுகளுக்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கலாம் மேலும் பயன்பாடுகளுக்கும் செய்திகளை எளிதாக பயன்படுத்தலாம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்ஸை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய விரும்பும் முக்கிய பண்புகள் என்னென்ன மாணவர் முதலில் படிக்கக்கூடிய உள்ளடக்கத்தைக் கொண்டிருக்க வேண்டும் முதலில் உள்ளடக்கத்தைப் பற்றி சரி செய்ய வேண்டும் எனவே உள்ளடக்கத்தை எப்படி பயன்படுத்துவீர்கள் அவற்றை எப்படி பெறுவீர்கள் அவை என்னென்ன கடைசி பயனர்கள் யாராக இருக்கிறார்கள் முதலில் டேட்டாபேஸ்ஸை உருவாக்குவதற்கு உள்ளடக்கத்தைப் பற்றியும் பயன்பாடுகளின் முக்கியத்துவம் பற்றியும் முடிவு செய்ய வேண்டும் மேலும் அனைவரும் பயன்படும்படி உருவாக்க வேண்டும் ஒருவரும் பயன்படுத்தவில்லை எனில் டேட்டாபேஸ்ஸை உருவாக்குவதில் பயனில்லை நீங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கினால் அது அனைவருக்கும் பயன்பட வேண்டும் அவை மிகவும் முக்கியம் ஏனெனில் அவை நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நல்லது எனவே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பிற அம்சங்கள் என்ன மாணவர் அவற்றை எவ்வாறு இணைப்பது எவ்வாறு தேடுவது நாம் பயனர்களின் முன்னோக்குகளைப் பற்றி யோசிக்க வேண்டும் அதாவது பயனர்கள் எந்த அம்சங்களின் அடிப்படையில் தரவை பெற விரும்புகிறார்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் கூகுளில் ஒரு விஷயத்தை தட்டச்சு செய்தால் சில செய்திகளை பெறவேண்டுமானால் உங்களுக்கு முதல் முயற்சியில் பெறுவீர்களா அல்லது நிறைய முயற்சிகள் எடுப்பீர்களா மாணவர் பெரும்பாலான நேரத்தில் முதல் முயற்சியே பெரும்பாலான நேரத்தில் முதல் முயற்சியே சில நேரத்தில் நேரம் எடுக்கும் என்ன தேடுவது என்பது பற்றியும் ஆனால் 10 முறை நீங்கள் என்ன தேடுவதாக இருந்தாலும் உங்களுக்கு தரவு கிடைக்கப்போவதில்லை எந்த தரவை பயன்படுத்துவீர்கள் மீண்டும் அதைப் பயன்படுத்த மாட்டோம் எனவே முதல் விஷயம் பயனர்களின் முன்னோக்குகளை தேடும்போது பயனர்கள் சரியான மற்றும் முக்கியமான தரவை பெற வேண்டும் அவை மிகவும் முக்கியம் இரண்டாவது விஷயம் நேரம் இப்போது உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏனெனில் ஒரு பத்து வினாடி கூட காத்திருக்க யாராலும் இயலவில்லை ஆனால் கூகுளில் ஒரு செய்தியை பெறுவதற்கு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது எனவே நீங்கள் திரும்பவும் கூகுளே பயன்படுத்துகிறீர்களா ஏனெனில் நீங்கள் ஒரு நிமிடத்தில் விடைகளை எதிர்பார்க்கிறீர்கள் நமக்கு நுழைந்த உடனேயே விடைகளை பெற வேண்டும் ஏனெனில் நேரம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது மற்றும் வேறு என்னென்ன தேவைப்படுகிறது மாணவர் தரவை எப்படி காட்சிப்படுத்துவது உங்களின் தேவைகளின் படி தரவை காட்சிப்படுத்துவதை எப்படி பெறுவீர்கள் இரண்டாவது விஷயம் உண்மையான செய்திகளை பெற வேண்டும் என்பது இப்போது நிறைய வாட்ஸ்அப் மெஸேஜஸ் பெறுகிறோம் ஏனெனில் அவற்றில் வரும் 75 சதவிகிதம் அல்லது அதற்கும் மேலான செய்திகள் அனைத்தும் உண்மை அல்ல மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவற்றை உருவாக்குகிறார்கள் அவற்றை எல்லோருக்கும் பரப்புகிறார்கள் ஆனால் தேவையானமற்றும் நம்பகமான தகவல்களையும் நீங்கள் பெற வேண்டுமானால் முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்கு நம்பகமான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கூகிள் செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்காது ஏனெனில் நிறைய தகவல்கள் இருப்பதால் அவற்றை நீங்கள் நம்ப முடியாது எனவே நீங்கள் உருவாக்கும் தரவுத்தளத்துடன் எதுவாக இருந்தாலும் தரவு நம்பகமானதாக இருக்க வேண்டும் அது பயனர் நட்பாக இருக்க வேண்டும் மேலும் இது நம்பகமான தகவலாக இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் வேறு எதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் மாணவர் அது குறைவான தேவையற்றதாக இருக்க வேண்டும் குறைவான தேவையற்றதாக இருக்கிறது ஏனெனில் ஒரே மாதிரியான தரவை திரும்பத் திரும்ப வைத்திருக்கும்போது அதை பயனர்களிடம் செல்லும்போது அவர்கள் நிறைய வேலை செய்ய வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு குறைவான தேவையற்றதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதிக ஒருங்கிணைப்பை கொடுக்க வேண்டும் மேலும் நீங்கள் சிந்திக்க பயன்படுத்தும் பிற அம்சங்கள் எவை என்று பணிநீக்கம் செய்வோம் மாணவர் புரிந்துகொள்ளக்கூடியது தரவு புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த எல்லா தகவல்களையும் நீங்கள் அறிந்த சில தகவல்களோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் ஆனால் பயனர்கள் இல்லை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் தரவை பயனர்கள் புரிந்து கொள்ள கூடிய வகையில் செய்ய வேண்டும் அது மிகவும் முக்கியமானது பிறகு வேறு என்ன மாணவர் உங்களிடம் சில குறிப்புகள் இருக்க வேண்டும் தரவுகளை பதிவிறக்கம் செய்வதற்கு சில வகையான பயன்பாடுகள் மற்றும் குறிப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் காட்சிக்கு நிறைய தகவல்களை வழங்கினால் லிட்ரேச்சரின் விஷயத்தில் அவை கடினமாக இருக்கும் எனவே உயிரியல் தரவை பொருத்தவரையில் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும் நம்மிடம் நிறைய தரவு இருக்கிறது எனவே அவற்றை திருத்துவது என்பது பிரச்சனையாக இருக்கிறது எனவே தரவை பதிவிறக்கம் செய்ய கொடுக்கலாம் பிறகு வெவ்வேறு பயனர்கள் டேட்டாபேஸ்ஸை பயன்படுத்தலாம் எனவே அதேபோல் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்ஸை உருவாக்க விரும்பினால் நீங்கள் பல்வேறு அம்சங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த அம்சங்களில் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்ஸை கருத்தில் கொண்டு உருவாக்கினால் நீங்கள் பல பயனர்களைப் பெறுவீர்கள் பின்னர் பலர் அதைப் பயன்படுத்துவார்கள் பின்னர் அந்த டேட்டாபேஸ் பிரபலமானதாக இருக்கும் இப்போது டேட்டாபேஸ் சின் வேறுபட்ட பண்புகள் என்னென்ன மற்றும் அவற்றின் முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை விவாதிப்போம் சில சரியான விவாதங்கள் மூலம் சிலவற்றை புள்ளிகளாக விவரிக்கிறேன் முதலில் உள்ளடக்கத்தைப் பற்றி விவாதிக்கிறேன் அவை முன்னதாகவே விவாதிக்கப்பட்டது எனவே உள்ளடக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது லிட்ரேச்சரில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கிறது உயிரியல் டேட்டாபேஸ் சிலவற்றை உங்களால் பட்டியலிட முடியுமா மாணவர் PDB ப்ரோடீன் டேட்டா பேங்க் எனவே கட்டமைப்பை பார்க்க வேண்டும் என்று யாராவது இருந்தால் உடனடியாக PDB ஐ பார்க்க வேண்டும் அது ஒரு தனித்துவமான மூலமாகும் எனவே இவற்றின் மூலம் கட்டமைப்பை காணலாம் உங்களிடம் வேறு ஒரு லேபிள் தகவல் இருக்கிறது மாணவர் NCBI NCBI வரிசை தரவு தளத்திற்கு யூனிபிராட் இருக்கிறது தெர்மோடைனமிக்ஸ் இதற்கான தரவுத்தளம் ஆக புரோதெர்ம் என்பவற்றை எங்களது ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் உருவாக்கினோம் பல தரவுத்தளங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் எடுத்துக்காட்டாக பிராக்ஸிமேட் எனும் டேட்டாபேஸ் இது ப்ரோடீன் வளாகங்களின் பிணைப்புகளுக்கான தொடர்பாக இருக்கிறது எனவே அனைத்து தரவுத்தளங்களிலும் உள்ளடக்கங்கள் மிகவும் நம்பகமானவை எனவே உள்ளடக்கங்கள் முக்கியமாக சோதனை தரவு மற்றும் பயனர்களுக்கு இது சரியான தகவல்களைத் தருகிறது எனவே உள்ளடக்கங்கள் மிகவும் முக்கியம் இரண்டாவதாக ஒன்டோலஜி எல்லா தரவுத்தளங்களிலும் அவை பல தடைகளுடன் உருவாக்கப்பட வேண்டும் எனவே அவர்கள் பல்வேறு சொற்களையும் நிபந்தனைகளையும் சொற்களையும் சரியாகப் பயன்படுத்துகிறார்கள் எனவே உயிரியல் சொல் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சரியாகப் பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் விவரத்தை பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இரண்டாவது கட்டமைப்பு என்பது நமக்குத் தெரியும் அனைவருக்கும் இரண்டாவது கட்டமைப்பு தெரியும் என்பதை நம்மால் கருதமுடியாது எனவே நாம் அவற்றை எடுத்துக் கூறவேண்டும் அதாவது இரண்டாவது கட்டமைப்பு என்ன என்பதை ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் உங்களுடைய டேட்டாபேஸில் வெவ்வேறு இரண்டாவது கட்டமைப்பை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதைப்பற்றி யும் கரைப்பான் அணுகள் பற்றியும் உயிரியலாளர்கள் அவர்களில் சிலர் பழக்கமில்லாத மற்றும் சிலர் பழக்கமுள்ள சொற்களை அறிந்திருப்பார்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் விளக்க வேண்டும் கரைப்பான் அணுகல் என்றால் என்ன நாம் கருதும் பல்வேறு சொற்கள் என்னென்ன நாம் பயன்படுத்திய அனைத்து சொற்களும் வரையறையை கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக லாஜிக்கல் கட்டமைப்பை நான் முன் வைக்கிறேன் எனவே டேட்டாபேஸ்ஸின் முக்கிய நோக்கம் என்ன எடுத்துக்காட்டாக நீங்கள் ப்ரோக்ஸிமெட் ஐ எடுத்துக் கொண்டால் இவை ப்ரோடீன் உடைய பைண்டிங் அபினிட்டி ஆகும் அவை டேட்டாபேஸ் உடைய முக்கிய குறிக்கோள் ஆக இருக்கிறது நீங்கள் PDB ஐ எடுத்துக் கொண்டால் ஆய அச்சுகள் XYZ ஆயத்தொலைவுகள் ஆகியவற்றில் ப்ரொதேரம் ஐ எடுத்திருந்தால் அவை 3D கட்டமைப்பில் முக்கிய அம்சமாக இருக்கிறது எனவே முக்கிய அம்சத்தில் தெர்மோடைனமிக் தரவு ப்ரோடீன்களுக்கான மடிப்பு முதல் விரிவடைதல் மற்றும் மூடேஷன் என்பது முக்கிய அம்சமாக இருக்கிறது தெர்மோடைனமிக்ஸ் திறன் சோதனை நிலைமைகளுடன் நிலைத்தன்மை மாற்றங்கள் பற்றி நீங்கள் எடுத்துக் கொண்டால் இப்போது மற்ற தகவல்களுடன் சேர்ந்து தரவை நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே நீங்கள் நிபந்தனைகளை வழங்க வேண்டும் அதாவது pH வெப்பநிலை மற்றும் பஃபர் ஐயான்ஸ் மற்றும் செறிவு போன்றவை எந்த அளவு இருக்க வேண்டும் மேலும் ப்ரோடீன் பற்றிய கட்டமைப்புகள் மேலும் ப்ரோடீன் பற்றிய கூடுதல் தகவல்கள் மூடேஷன் பிறழ்வுகள் மற்றும் பல்வேறு கட்டமைப்பு அடிப்படையிலான அம்சங்கள் இவை அனைத்தையும் நாம் சரியாகக் கொடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு லாஜிக்கல் கட்டமைப்பை வடிவமைக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் தரவு பிற தகவல்களுடன் எவ்வாறு துணைபுரிவது என்பது முக்கிய விஷயம் எனவே நான்காவது தரவின் உடைய வடிவம் ஏனெனில் நீங்கள் பல்வேறு வடிவங்களைப் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நுழைவுக்கும் சில தகவல்களைத் தருகிறீர்கள் அப்படி இருந்தால் பயனர்கள் குழப்பமடைவார்கள் எனவே நீங்கள் யூனிப்ரோட் ஐ பார்த்தால் ஒரேமாதிரியான வடிவத்தை பின்பற்ற வேண்டும் எனவே பார்த்தால் முதல் வரியின் பெயர் ஒத்த சொற்கள் மேலும் புரோட்டீன் டேட்டா பேங்க்குச் சென்றால் வரிசை அனைத்தும் ஒரே மாதிரியானவை எனவே நீங்கள் கலவை மற்றும் ப்ரோடீன் நோக்கம் மற்றும் தீர்மானத்தை கொடுக்க குறிப்பிட்ட வரிசையை சரியாகக் காண்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் தரவை குறிப்பிட்ட வடிவத்தில் கொடுக்க வேண்டும் சில விவரங்களை பின்னர் ஸ்லைடுகளில் காண்பிப்பேன் பின்னர் எதை நீங்கள் வைத்துள்ளீர்கள் என்னென்ன சொற்களைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் டேட்டாபேஸ்ஸை எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் உங்கள் தரவை எவ்வாறு வடிவமைப்பது என்பதற்கான ஒட்டுமொத்த பார்வை இப்போது நம்மிடம் உள்ளது இப்போது உங்களிடம் தரவு உள்ளது பின்னர் வெப்சைட்ட்டிற்குள் வைக்கவும் பின்னர் தரவை மீட்டெடுக்க ஒருவித ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் சில தேடல் விருப்பங்களை கொடுக்கலாம் இது பயனர்களுக்கு நெகிழ்வுத்தன்மையைக் கொடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்லிருந்து தரவைத் தேர்ந்தெடுக்க ஒரு வழியைக் கொடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் முடிவுகளை வழங்க வேண்டும் நாம் அனைத்தையும் ஒன்றாக முன்வைத்தால் குழப்பம் ஏற்படும் பயனர்களுக்கு இது மிகவும் தெளிவானது மற்றும் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் முன்வைக்க வேண்டும் எனவே தரவு இப்போது உள்ளது இது உங்கள் டேட்டாபேஸ் ஆகும் இந்த விஷயத்தில் உங்களுடைய பல்வேறு தகவல்கள் உள்ளன உதாரணமாக நீங்கள் தரவை இணைக்கும் தகவலை நாங்கள் வழங்க வேண்டும் உங்கள் முக்கிய நோக்கம் தெர்மோடைனமிக்ஸ் ஆனால் கட்டமைப்புகள் அல்லது காட்சிகளுடன் சில இணைப்பு இருக்கிறது பின்னர் நீங்கள் கட்டமைப்பு தரவுகளின் இணைப்பை அல்லது வரிசை தரவுகளின் இணைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் இப்போது நான் சில எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறேன் இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு ப்ரோடீன்ஸ் மற்றும் மூடன்ட்களுக்கு நாம் உருவாக்கிய டேட்டாபேஸ் தெர்மோடைனமிக் டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை தான் உள்ளடக்கங்களைப் பற்றிய விவரங்களை தருகிறது எனவே நாங்கள் வெப்சைட்டிற்குச் சென்றால் வரிசை கட்டமைப்பு தகவல்களைத் தருகிறோம் நீங்கள் அனைத்து விவரங்களையும் தெர்மோடைனமிக் டேட்டாகளையும் சோதனை நிலைமைகள் லிட்ரேசரையும் பெறுவீர்கள் முதலில் நாம் பார்த்தது உள்ளடக்கம் மற்றும் இரண்டாவது அம்சம் ஆகும் மாணவர் சொற்கள் அடுத்தது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் எனவே இவற்றைக் கண்டால் நாம் பயன்படுத்தும் அனைத்து சொற்களுக்கும் நாம் விவரங்களை கொடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக PMD எண்கள் எனவே PMD எண் என்றால் என்ன அவை என்ன என்பது நமக்கு தெரியும் ஆனால் பயனர்கள் PMD ஐ அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவை புரோட்டீன் மூடன்ட் டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக PMD வைல்ட் அப்படி என்றால் என்ன அவை மூடன்ட்ஸ்களுக்கான டேட்டாபேஸ் ஆகும் அவை நமக்கு மூடேஷன் காண செய்திகளை தருகிறது எனவே இந்த விஷயத்தில் தகவலைக் கொடுக்க வேண்டும் முதலில் எது இரண்டாவது எது எண் என்ன என்பதை சரியாக கொடுக்க வேண்டும் இங்கே இந்த வழக்கில் லைசின் கே 60 இன் வலதுபுறத்தில் புரோலின் மூலம் மாற்றப்படுகிறது எனவே இயக்கவியலில் உள்ள அனைத்து தகவல்களையும் நாங்கள் தருகிறோம் பின்னர் பயனர்கள் என்ன மாற்றியமைக்கப்படுகிறார்கள் என்பதை அறிவார்கள் இல்லையெனில் இதைப் புரிந்துகொள்வது கடினம் எண் 3 என்றால் என்ன ஏனெனில் ஸ்கீமா சரியானது எனவே இங்கே நான் ஒரு ஸ்கீமாவை தருகிறேன் எங்கள் மைய விஷயம் இது எங்கள் தீம் தெர்மோடையனமிக்ஸ் டேட்டா எனவே புரோதெர்ம் இங்கேயே உள்ளது இது மைய கருப்பொருள் மற்றும் சோதனை நிலைமைகள் குறித்த தரவை இங்கே தருகிறோம் எனவே நான் தெர்மோடையனமிக் முறைகளை நிபந்தனைகளில் தருகிறேன் மற்றும் தகவல்களை மீண்டும் இணைக்கிறேன் அவை மற்றும் தரவு நீங்கள் புரோதெர்மில் வைத்த தரவு எதுவாக இருந்தாலும் நிபந்தனைகளில் தருகிறேன் எனவே நாம் ΔG மற்றும் ΔH மற்றும் ΔTm மற்றும் ΔGH2O ஆகியவற்றை வைக்கிறோம் மேலும் இது தெர்மல் டீநேச்சுரேஷன் அல்லது டீநேச்சுரேஷன் உருகும் வெப்பநிலை ஆகியவற்றின் காரணமாக இலவச ஆற்றல் மாற்றமாகிறது இப்போது நாம் வரிசை தகவல்களைத் தருகிறோம் எனவே நான் தரவை இங்கே வைக்கிறேன் சுவிஸ் ப்ரோட் என்ற வரிசை தகவலைப் பெறுகிறோம் தற்போது அவை யூனிபிரோட்டில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் PDB ஆக ஒரு கட்டமைப்பைக் கொடுக்கிறீர்கள் மற்றும் செயல்பாடு துல்லியமாக மையக்கருவைப் பின்பற்றுகிறது நொதிகளுக்கான ப்ரெந்தா டேட்டாபேஸ் மற்றும் பப்மெட் டேட்டாபேஸ் போலவே இதனுடன் இணைக்க மற்ற தரவு அடிப்படையை இப்போது முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் இணையத்துடன் இணைக்க இடைமுகத்தை நாங்கள் தருகிறோம் எனவே நீங்கள் தரவைப் பெறுவீர்கள் நீங்கள் தரவைப் பதிவிறக்கம் செய்யலாம் மேலும் பயன்பாடுகளுக்கு இதைப் பயன்படுத்துவோம் இதுதான் நாங்கள் செய்கிறோம் இது உள்ளடக்கம் ஆகும் இரண்டாவது ஆன்டாலஜி அதாவது ஸ்கீமா மற்றும் நான்காவது மாணவர் குறிப்பிட்ட வடிவம் குறிப்பிட்ட வடிவம் சரியானது எனவே நீங்கள் வடிவமைப்பைக் கொடுக்கிறீர்கள் எனவே தரவுத்தளத்திற்கான ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது புரோதெர்ம் எண் மற்றும் ப்ரோடீன் பெயர் மற்றும் முடேஷன் உடைய மூல என்ற எண்ணைத் தொடங்குங்கள் எனவே அவை எல்லா தரவிற்கும் ஒரே வடிவமைப்பைப் பின்பற்றுகின்றன எனவே தற்போது எங்களிடம் 25000 க்கும் மேற்பட்ட தரவு உள்ளது எல்லா 25000 தரவுகளுக்கும் எங்களிடம் சீரான வடிவம் உள்ளது முதல் வரி என்றால் உள்ளடக்கங்கள் ஒரு எண்ணைக் கொண்டிருந்தன 10 கோடுகள் என்றால் அவை ΔG ஐக் கொண்டுள்ளன எனவே எங்களிடம் அதே தகவல் உள்ளது ஏனெனில் அதே வரியானது தரவைத் தேடவும் விளக்கவும் எளிதானது என்று கூறுகிறது தரவை சரியாகப் பெறுவதற்கு பயனர்களுக்கு பல்வேறு பிளக் விருப்பங்கள் இருப்பதால் நீங்கள் விருப்பங்களை வழங்குகிறீர்கள் எனவே இங்கே நாம் தேடல் விருப்பங்களை தருகிறோம் எனவே பயனர்கள் இதுபோன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் தரவைப் பெறலாம் எதிர்கால ஸ்லைடுகளில் இப்போது உங்களிடம் நிறைய நிபந்தனைகள் உள்ளன என்ற விவரங்களை விளக்குகிறேன் எனவே பயனர் இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் அல்லது தரவைப் பெறலாம் எனவே அவர்கள் தரவைப் பெறும்போது தொடக்க பட்டனைக் கிளிக் செய்தால் அவர்கள் முடிவுகளைப் பெறுவார்கள் இதை நான் லைசோசைம் மூலம் சொல்கிறேன் எனவே லைசோசைமுடன் தரவைப் பெறுகிறோம் எனவே இது நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தரவு என்ன முடிவுகளைக் காட்டுகிறது உதாரணமாக நாம் இணைப்பைக் கொடுக்கிறோம் இங்கே நான் குறிப்புடன் இணைக்கிறேன் இது கட்டுரை சரியானது எனவே நீங்கள் இங்கே கிளிக் செய்தால் அது இலக்கியம் பெறும் எனவே நீங்கள் எங்கிருந்து தரவைப் பெறுகிறீர்கள் இந்த நிலைமைகளை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது இந்த புரோதெர்ம் தரவுத்தளத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அனைத்து தகவல்களும் எனவே இது ஒரு முழுமையான தரவுத்தளமாகும் இது சரியான தேடல் விருப்ப காட்சி காட்சி விருப்பம் மற்றும் பதிவிறக்க விருப்பத்துடன் பிற தகவல்களுடன் தெர்மோடையனமிக் தரவு தொடர்பான தகவல்களைக் கொண்டுள்ளது நாங்கள் முன்னர் விவாதித்த பிற அம்சங்கள் மிக வேகமாக இருக்க வேண்டும் நீங்கள் எந்தவொரு வலைத்தளத்தையும் தேடினால் அது எல்லா நேரங்களிலும் கிடைக்க வேண்டும் அது மூன்று முறை கிடைக்காது பின்னர் யாரும் சரியாகப் பயன்படுத்த மாட்டார்கள் குறைந்த பட்சம் நீங்கள் சர்வர் முடக்கப்பட்டிருந்தால் அவை செயலிழந்துவிட்டது என்ற எச்சரிக்கையை காண்பிக்கும் இல்லையெனில் நாம் நினைப்போம் அவற்றை சரியாக பராமரிக்க வில்லை என்று எனவே அது ஒரு முக்கியமான விஷயம் எனவே இப்போது ஒரு டேட்டாபேஸ்ஸை எவ்வாறு உருவாக்குவது பல்வேறு வழிகளில் உருவாக்க வேண்டும் 1970 இல் எனவே IBMமில் இருந்து E F கோட் தொடர்புடைய டேட்டாபேஸ்ஸை விவரித்தார் ஒரு டேட்டாபேஸ் என்றால் என்ன இது டேட்டாபேஸ்ஸில் வெவ்வேறு அம்சங்களுக்கு இடையில் ஒத்துப்போகும் செய்திகளை நமக்கு தருகிறது எனவே இந்த அடிப்படை அலகுகளை நாம் அட்டவணைகள் என்று அழைக்கிறோம் எனவே வெவ்வேறு தகவல்களை ஒரு அட்டவணையில் வைக்கிறார்கள் எனவே இந்த வேறுபட்ட பதிவுகள் பண்புக்கூறுகள் என்று அழைக்கப்படும் மேலும் இந்த பண்புகளை ஒருவருக்கொருவர் ஒன்றோடொன்று இணைத்து இந்த தகவலை மறுசீரமைக்காமல் எந்தவொரு அம்சத்திலும் பிரித்தெடுக்கக்கூடிய தரவை நீங்கள் பெறலாம் பல செயல்பாடுகள் உள்ளன நாங்கள் வெட்டும் இன்டெர்செக்ஷன் யூனியன் மற்றும் வேறுபாடுகளை பயன்படுத்தலாம் மற்றும் மிகவும் சிக்கலான கேள்விகளை செயலாக்குவதற்கு வசதியாக பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டுகளில் ஒன்றை சரி என்று கூறுவேன் எனவே அட்டவணை 1 ஐ நீங்கள் காண்கிறீர்கள் அட்டவணையில் கிடைக்கும் தகவல்கள் என்ன மாணவர் ஒன்று அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் பெயர் மாணவர் மூன்று எழுத்துக் குறியீடு மூன்று எழுத்துக் குறியீடு மாணவர் ஒரு எழுத்துக் குறியீடு ஒரு எழுத்துக் குறியீடு மாணவர் தொகுதி தொகுதி மாணவர் மேற்பரப்பு பகுதி மேற்பரப்பு மாணவர் மற்றும் டிஸ்டல் குழு மாணவர் டிஸ்டல் குழு எந்த குழுக்கள் நடுத்தர குழு அல்லது பிணைப்புக் குழு மற்றும் பலவற்றைக் கூறுகின்றன இப்போது மற்றொரு கேள்வி என்னவென்றால் நீங்கள் தொலைதூர கார்பாக்சைல் குழுவைக் கொண்ட அமினோ ஆசிட்களின் மூன்று எழுத்து குறியீடுகள் என்ன எனவே என்ன செய்வது மாணவர் தொலைதூரக் குழு தொலைதூரக் குழுவுக்குச் செல்லவும் மாணவர் கார்பாக்சைல் எனவே கார்பாக்சைல் என்றால் குழு என்ன எனவே இங்கே கார்பாக்சைல் உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் மூன்று எழுத்து குறியீடுகள் என்ன பிறகு நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும் மாணவர் மூன்று எழுத்து குறியீடுகள் மூன்று எழுத்து குறியீடுகள் இரண்டாவது நெடுவரிசை வலது எனவே இது அஸ்பார்டிக் ஆசிட் மாணவர் குளுட்டமிக் அமிலம் குளுட்டமிக் ஆசிட் என்பது சரி இப்போது இரண்டாவது கேள்வி அதன் கலவை கேள்வியைக் கண்டால் அமினோ ஆசிட்களின் மூன்று எழுத்து குறியீடுகள் என்ன 125 Å3 க்கும் அதிகமான தொகுதி மற்றும் தொலைதூர கார்பாக்சைல் குழுவைக் கொண்டிருக்கும் எனவே தொகுதி இருக்க வேண்டிய பதில் இது மாணவர் 125 எனவே இது என்ன பதில் மாணவர் இது ஒன்று இது 125 எனவே இது அட்டவணை 1 இலிருந்து தகவல்களைப் பெறுகிறதா இப்போது அடுத்த கேள்வி ஹைட்ரஜன் பாண்ட் நன்கொடையாளர்களாக பணியாற்றக்கூடிய அமினோ ஆசிட்களின் மூன்று கடிதக் குறியீடுகள் என்ன அட்டவணை 1 இல் இந்த தகவல் கிடைக்கிறது அட்டவணை 2 இல் இந்த தகவல் கிடைக்கவில்லையா நன்கொடையாளர்கள் ஆம் மூன்று எழுத்துக் குறியீடுகள் மாணவர் இல்லை இல்லை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் முதலில் அட்டவணை 2 க்குச் செல்லுங்கள் இது அட்டவணை 2 ஐக் கருத்தில் கொள்ளலாம் எனவே ஹைட்ரஜன் பாண்ட் நன்கொடையாளர்களைப் பெறுங்கள் எடுத்துக்காட்டாக இவை சரி எனவே அமைடு பின்னர் அமைடுடன் இங்கே செல்லுங்கள் மற்றும் மூன்று எழுத்து குறியீடுகள் எனவே இங்கே நீங்கள் சேர வேண்டும் நீங்கள் இயல்பாக இணைந்தால் அட்டவணை 1 மற்றும் எந்த உறுப்பு அட்டவணை 2 இல் உள்ள எந்த உறுப்புகளும் இருந்தால் அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 ஐ நீங்கள் செய்யலாம் எனவே தயாரிப்பு nm கூறுகளை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இங்கே 20 அமினோ ஆசிட்கள் மற்றும் 12 டிஜிட்டல் குழுக்கள் எனவே முற்றிலும் 240 வரிசைகள் எனவே உண்மையான அலனைனைப் பொறுத்தவரை இது மூன்று எழுத்துக் குறியீடு இது ஒரு எழுத்துக் குறியீடு இது நீங்கள் குழுவைக் காணக்கூடிய தொகுதி மற்றும் இது அட்டவணை 1 லிருந்து வந்தது இது அட்டவணை 2 லிருந்து இந்த இரண்டையும் ஒன்றிணைக்கும் போது தகவல் பெறுவேன் இப்போது சிக்கலான கேள்விகளைப் பார்த்தால் என்ன நடக்கும் கேள்வி என்னவென்றால் நீங்கள் மூன்று எழுத்துக் குறியீட்டைப் பெற வேண்டும் இது 100 முதல் 150 வரையிலான அளவோடு இருக்கும் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது அவை ஹைட்ரஜன் பாண்ட் நன்கொடையாளர்களாக பணியாற்ற முடியும் மாறாக பிணைப்பு ஏற்பிகளாக அல்ல அல்லது 120 க்கும் அதிகமான மேற்பரப்பு பகுதிகள் மற்றும் டிஸ்டல் மெத்தில் குழுக்கள் மிகவும் சிக்கலானவை எனவே தரவை பெறுவதற்கு அட்டவணையை எளிதில் பார்க்க முடியாது எனவே நாம் SQL என அழைக்கப்படும் கட்டமைப்பு கேள்வி மொழியைப் பயன்படுத்துகிறோம் இது நன்கு தரப்படுத்தப்பட்ட மொழி தொடர்புடைய டேட்டாபேஸ்லிருந்து தரவைப் பெறக்கூடிய எந்தவொரு சிக்கலான கேள்விகளையும் நாம் பெறலாம் எனவே இங்கே சின்டஸ் உள்ளது அவை மூன்று எழுத்து குறியீடு உள்ளது அதுதான் உங்களுக்குத் தேவை நிபந்தனைகள் எங்கிருந்து உள்ளன இப்போது 100 முதல் 150 வரை பக்கவாட்டு அளவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் அவை ஹைட்ரஜன் பாண்ட் நன்கொடையாளர் ஆம் ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்பி இல்லை என்றால் அடுத்தது என்ன மாணவர் மேற்பரப்பு பரப்பளவு 120 க்கு மேல் மேற்பரப்பு பரப்பளவு 120 க்கும் மேற்பட்ட டிஸ்டல் மெத்தில் குரூப் கொண்டுள்ளது எனவே இப்போது இது எளிதானது இந்த அட்டவணையில் இருந்து தரவைப் பெற இந்த குறியீட்டைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் எந்த சிக்கலான கேள்விகளுக்கும் செல்லலாம் நீங்கள் சின்டஸ் எழுதலாம் மற்றும் எந்தவொரு உறவு டேட்டாபேஸ்லிருந்தும் பெறலாம் எனவே இப்போது தரவை பெறக்கூடிய சில இடங்களைக் காண்பிக்கிறீர்கள் எனவே இலக்கியத்தில் பல டேட்டாபேஸ்கள் உள்ளன நீங்கள் நியூக்ளிக் ஆசிட் டேட்டாபேஸ்ஸைப் பார்த்தால் எனவே நியூக்ளிக் ஆசிட் ஆராய்ச்சியில் நியூக்ளிக் ஆசிட் ஆராய்ச்சியின் முதல் இதழையும் பின்னர் ஜனவரி முதல் இதழையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு இதழையும் வெளியிடுகிறார்கள் அவை டேட்டாபேஸ்களை வெளியிடுகின்றன எனவே நீங்கள் இதை ஏதேனும் வலைத்தளங்களைப் பார்த்தால் அவற்றை பட்டியலிடுக தற்போது 500 க்கும் மேற்பட்ட டேட்டாபேஸ்கள் டேட்டாபேஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ளன மேலும் டேட்டாபேஸ் வழியாக சென்றால் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் மேலும் அவை தரவை பல்வேறு அம்சங்களில் வகைப்படுத்துகின்றன ஆனால் அவற்றில் வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன எனவே அவற்றை நியூக்ளிக் ஆசிட் வரிசை டேட்டாபேஸ் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றன மற்றும் RNA வரிசை டேட்டாபேஸ் ப்ரோடீன் வரிசை டேட்டாபேஸ் மற்றும் கட்டமைப்பு டேட்டாபேஸ்கள் தெர்மோடையனாமிக்ஸ் மற்றும் ஜெனிடிக்ஸ் மற்றும் மெட்டபாலிக் மற்றும் சிக்னலிங் பாதைகள் மற்றும் மனித ஜீன் மற்றும் நோய்கள் புரோட்டியம் டேட்டாபேஸ்கள் மற்றும் பிற மூலக்கூறு உயிரியல் டேட்டாபேஸ்கள் தாவர டேட்டாபேஸ் நோயெதிர்ப்பு டேட்டாபேஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அவை வெவ்வேறு வகைகளைக் கொண்டுள்ளன நீங்கள் ப்ரோடீன் கட்டமைப்புகளில் ஆர்வமாக இருந்தால் கட்டமைப்புகளுக்குச் செல்லுங்கள் ஒரு ப்ரோடீன் கட்டமைப்புகளைப் பெற்றாலும் அவற்றில் துணை வகைப்பாடுகள் உள்ளன இப்போது ப்ரோடீன் கட்டமைப்பிற்கான முக்கிய டேட்டாபேஸ் என்ன PDB என்பது முக்கிய டேட்டாபேஸ் நீங்கள் வேறு சில பெரிய டேட்டாபேஸ்ஸை PDB செய்தால் PDB இல் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு துணை வகைப்பாடுகள் உள்ளன எனவே PBD இலிருந்து சில வகைப்பாடுகளை நீங்கள் சொல்ல முடியுமா மாணவர் PDBTM PBDTM PBDTM என்றால் என்ன மாணவர் ட்ரான்ஸ்மெம்ரேன்ப்ரோடீன்ஸ் இவை டேட்டாபேஸ் ட்ரான்ஸ்மெம்ரேன்ப்ரோடீன்ஸ்கள் ஆகும் மேலும் நம்மிடம் CATH இருக்கிறது கட்டமைப்பு ப்ரோடீன் வகைப்பாட்டிற்கு SCOP எழுதலாம் மாணவர் ஆஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் என்றால் என்ன இவற்றைப் பயன்படுத்தி தேவையற்ற கட்டமைப்புகளை பெறலாம் எனவே உங்களிடம் ஒவ்வொன்றிற்கும் பல டேட்டாபேஸ்கள் உள்ளன இந்த டேட்டாபேஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்ட பிரிவுகள் அவற்றில் பல துணை வகைப்பாடுகள் உள்ளன இந்த பட்டியலை நாங்கள் தேடலாம் மேலும் நீங்கள் விரும்பும் தரவை காணலாம் நீங்கள் தெர்மோடயனமிக்ஸ்ச் சென்றால் மீண்டும் உங்களிடம் பல வகைப்படுத்தல்கள் நிறைய துணை வகைப்பாடுகளைக் கொண்டுள்ளன மேலும் நீங்கள் விவரங்களுக்குச் சென்று பின்னர் கிடைக்கும் டேட்டாபேஸ்ஸைப் பாருங்கள் இது வெவ்வேறு வழிகளில் உதவும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தரவைத் தேடுகிறீர்களானால் நீங்கள் டேட்டாபேஸ்ஸின் வழியாகச் சென்று தரவு கிடைக்கிறதா இல்லையா என்பதைச் சரிபார்த்து தரவைக் கொடுக்கலாம் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்ஸை உருவாக்க விரும்பினால் முதலில் அவற்றை சரிபார்த்து அது தனித்துவமாக அல்லது நாவலாக இருக்க வேண்டும் உங்களிடம் ஏற்கனவே PDB இருந்தால் மற்றொரு கட்டமைப்பு டேட்டாபேஸ்ஸை சரியாக உருவாக்க முடியாது நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த விஷயத்தில் அத்தகைய டேட்டாபேஸ் ஏற்கனவே இலக்கியத்தில் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் தற்போதுள்ளவற்றிலிருந்து எவ்வளவு தூரம் தனித்துவமாக இருக்கும் என்பதையும் இல்லையென்றால் இறுதி பயனர்களாக இருக்கும் பயன்பாடுகள் என்ன எனவே எல்லா விவரங்களையும் பற்றி சிந்திக்க வேண்டும் அது கிடைத்தாலும் கூட பயனர்கள் எத்தனை மேற்கோள்களைப் பெற்றார்கள் இன்னும் தொடர்கிறார்களா அல்லது இடையில் நிறுத்தப்பட்டார்களா என்று சிந்திக்க வேண்டும் எனவே நீங்கள் சேகரிக்க வேண்டிய அனைத்து தகவல்களும் கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது நீங்கள் இலக்கியத்தில் கிடைக்கும் தரவுகளின் விவரங்களை சரியாக ஆராய வேண்டும் உங்கள் ஆராய்ச்சி பிரச்சனைகளை வடிவமைக்க உங்களுக்கு இது உதவுகிறது எந்தவொரு பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் அல்லது கணக்கீட்டு உயிரியல் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு போதுமான எண்ணிக்கையிலான தரவு வைத்திருக்க வேண்டும் உங்கள் தரவு போதுமான அளவு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் டேட்டாபேஸ் போதுமானதாக இல்லை ஆனால் தரவு போதுமானதாக இல்லை என்றால் ஒரு மாதிரியை உருவாக்கும் போது கருதுகோள் என்ன அல்லது அவை உருவாக்கும் மாதிரிகள் குறிப்பிடத்தக்கவையாக இல்லை எனவே நீங்கள் நம்பகமான எண்ணிக்கையிலான தரவைப் பெற வேண்டும் எனவே முக்கியமாக இலக்கியம் மற்றும் டேட்டாபேஸ்களை சரிபார்த்து எடுத்துக்காட்டாக DNA உடைய பைண்டிங் அபினிட்டி அல்லது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் காம்ப்ளஸ்ஸ் உடன் பணியாற்றும் போது லேபிள் எண்ணிக்கையிலான தரவைப் பெற முடியுமா என்று பார்க்கலாம் புரோட்டீன் பொறுத்தவரை போதுமான அளவு தரவுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதை ப்ரோடீன் நியூக்ளிக் ஆசிட் ஆகச் செய்யலாம் புரதத்துடன் ஒப்பிடும்போது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான தரவு கார்போஹைட்ரேட் கூட மிகக் குறைவாக இருக்கிறது எனவே தரவு கிடைக்கிறதா இல்லையா ஆம் என்றால் கண்டுபிடிக்கக்கூடிய தரவைக் கண்டறிந்து ஒரு புதிய டேட்டாபேஸ்ஸை உருவாக்கி போதுமான எண்ணிக்கையிலான தரவைப் பெற முடியுமா என்பதை முதலில் பாருங்கள் முன்பு விவாதித்தபடி ஒரு டேட்டாபேஸ்ஸை நீங்கள் உருவாக்கியவுடன் நம்பகமான தகவல்கள் மற்றும் போதுமான எண்ணிக்கையிலான தரவு இருக்க வேண்டும் அப்படி உருவாக்கும் போது பயனர்களுக்கு பயன்படுமாறு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் எனவே ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கும் முன் நீங்கள் பல அம்சங்களை சிந்திக்க வேண்டி உள்ளது